எனவே குறுக்கீடு முறை நுட்பங்களைப் பயன்படுத்தி பல கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன எனவே இன்டர்ஃபெரோமீட்டர்கள் ஒளியின் குறுக்கீடு என்ற கொள்கையில் செயல்படும் கருவிகளாகும் மேலும் அவை மிகச் சிறிய மாறுபாடுகளை அளவிடப் பயன்படுகின்றன அதாவது மிகச் சிறிய மாறுபாடு λ என்னும் அலைநீளங்களின் அடிப்படையில் அளக்கப்படுகிறது பொதுவாக அலைநீளங்கள் நானோமீட்டரில் இருக்கும் நீங்கள் λ by 2 மற்றும் λ by 4 போன்றவற்றையும் இந்த நுட்பங்களை பயன்படுத்தி அளவிட முடியும் ஒளி என்பது ஒரு சக்திவாய்ந்த நுட்பமாகும் இது அத்தகைய நேர்த்தியான அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படலாம் இது பிட்டர் என் எல் கேஜ் இன்டர்ஃபெரோமீட்டர் இந்த உபகரணத்தை நீங்கள் பார்க்கலாம் இதில் என்ன செய்யலாம் என்பதையும் இப்போது பார்க்கலாம் இது அடிப்படை அமைப்பு உங்களிடம் உள்ள ஸ்லிப் கேஜ்கள் உயரத்திற்கு ஏற்ப அடுக்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு ஆப்டிகல் பிளாட் உள்ளது ஆப்டிகல் பிளாட் எப்போதும் ஒரு கோணத்தில் சாய்ந்து கொண்டிருப்பதால் இங்கே ஒரு ஆர் வேட்ச் உருவாகிறது இந்த ஆர் வேட்ச் அடிப்படையாக கொண்டு விளிம்பு வடிவங்களை உருவாக்கலாம் பின்னர் இந்த ஆர் வேட்ச் ஒரு நிலையான விலகல் ப்ரிஸத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இது லென்ஸுக்குச் செல்கிறது மற்றும் லென்ஸிலிருந்து இது ஒரு ப்ரிஸத்திற்குச் செல்கிறது இங்கே ப்ரிஸத்தின் முன்னால் ஒரு பார்வை துளை உள்ளது ஒரு மின்தேக்கி லென்ஸ் உள்ளது குறுக்கு கம்பி உள்ளது எங்களிடம் ஒரே வண்ணத்திற்காண ஒளி ஆதாரம் உள்ளது நாம் மீண்டும் இதை ஒரு முறை பார்ப்போம் நீங்கள் இதைப்பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறோம் ஒளி இங்கிருந்து செல்கிறது இந்த மின்தேக்கி லென்ஸின் வழியாக ஒளி ஒடுக்கப்படுகிறது பின்னர் அது பிரதிபலிக்கும் ப்ரிஸம் வழியாக செல்கிறது பின்னர் இங்கே ஒரு சிறிய பார்வை துளை உள்ளது எனவே இந்த பார்வை துளை மூலம் ஒளி மேலும் செல்கிறது பின்னர் உங்களிடம் ஒரு மின்தேக்கி லென்ஸ் உள்ளது இங்கே மேலும் ஒரு மோதல் லென்ஸ் இருக்கிறது பின்னர் அந்த ஒளி இங்கே இடித்து பிறகு ஒரு கோணத்தில் வளைந்து செல்கிறது அதற்காக நாம் ஒரு நிலையான விலகல் ப்ரிஸம் ஐ பயன்படுத்துகிறோம் இதற்குப் பிறகு மீண்டும் ஒளியில் ஒரு வளைவு ஏற்பட்டு மேலும் ஒளி கீழே விழுகிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒளி ஒரு தட்டையான தட்டின் மேல் பாகத்தில் இடித்து செல்கிறது மேலும் அந்தத் தட்டின் மேல் பாகத்தில் ஒரு ப்ரிஸம் உள்ளது ஒளி இங்கிருந்து பிரதிபலிக்கிறது இது விளிம்பு வடிவங்களை உருவாக்குகிறது மற்றும் இந்த விளிம்பு வடிவங்கள் அளவிடப்படுகின்றன மற்றும் நீங்கள் மாறுபாடுகளைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள் இதை ஒரு கம்பரட்டர் என அழைக்கலாம் அல்லது லாம்ப்டாஸின் ரெசல்யூசன் ஐ அளவிடும் சாதனமாகவும் அழைக்கலாம் மேலும் இப்பொழுது நாம் பார்த்தால் இரண்டு செட் விளிம்புகள் ஒன்றின் மதிப்பு மற்றொன்றை பொருத்து இடம்பெயர்ந்துள்ளதைக் காணலாம் இந்த மதிப்பு ஒற்றை நிற ஒளி மூலத்தின் நிறத்தைப் பொறுத்து மாறுபடும் அதைப்பற்றி நாம் பேசுகிறோம் இடப்பெயர்ச்சி a விளிம்பு இடைவெளி b இன் ஒரு பகுதியாக வெளிப்படுத்தப்படுகிறது இது பின்வருமாறு எனவே ஸ்லிப் கேஜின் உயரம் முழு எண்ணிக்கையிலான அரை அலைநீளங்களுக்கு சமமாக இருக்கும் n பிளஸ் லாம்ப்டா பை 2 லாம்ப்டா பை 2 என்பது கதிர்வீச்சின் ஈர்க்கப்படும் விளிம்புகளில் அரை அலை நீளம் ஆகும் எனவே ஸ்லிப் கேஜின் உயரம் இங்கு n என்பது விளிம்புகளின் எண்ணிக்கை விளிம்புகள் என்பது பிரகாசமான இருண்ட பிரகாசமான இருண்ட தோற்றம் ஆகும் எனவே இவை ஸ்லிப் கேஜின் விளிம்புகள் மற்றும் லாம்ப்டா என்பது நாம் பயன்படுத்தும் ஒரே வண்ணமுடைய மூல ஒளி a by b என்பது இடம்பெயர்ந்த இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பின்னம் இதன் மூலம் நீங்கள் உயரத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் இந்த கருவியைப் பற்றி விவாதிக்கும் பொழுது ஒரு ஒற்றை நிற மூலத்திலிருந்து வரும் ஒளி ஒரு மின்தேக்கி லென்ஸால் ஒடுக்கப்படுகிறது மேலும் ஒளிரும் துளை வழியாக மையப்படுத்தப் படுகிறது இந்த ப்ரிஸம் ஒளியை வெவ்வேறு அலைநீளம் உடைய ஒளி கதிர்களாக பிரிக்கிறது எனவே நாம் வெவ்வேறு வண்ணங்களைப் பெறுகிறோம் நீங்கள் இங்கே கவனித்தால் தெரியும் இங்கு இரண்டு ப்ரிஸம் பற்றி பேச முயற்சிக்கிறோம் அதாவது ப்ரிஸம் மற்றும் பிரதிபலிக்கும் ப்ரிஸம் பிரதிபலிக்கும் முகத்தின் கோணத்தை மாற்றுவதன் மூலம் பயனர் விரும்பிய வண்ணத்தைத் தேர்ந்தெடுக்கலாம் ஏனெனில் ஒரு வெள்ளை ஒளியை நீங்கள் ஒரு ப்ரிஸம் வழியாக செலுத்த முடிந்தால் அதை வெவ்வேறு அலைநீளங்கள் கொண்ட கதிர்களாக பிரிக்கலாம் எனவே இது 400 நானோமீட்டரிலிருந்து 700 நானோமீட்டர் வரை மாறுபடும் இதில் உங்களுக்கு விருப்பமான பல வண்ணங்கள் உள்ளன பேஸ் பிளேடின் தளத்திற்கும் ப்ரிஸம் த்தின் பிரதிபலிக்கும் முகத்திற்கும் இடையே உள்ள கோணத்தை மாற்றுவதன் மூலம் பயனர் தான் விரும்பிய வண்ணத்தை தேர்ந்தெடுக்கலாம் இங்கே உயரம் மற்றும் பேஸ் பிளேடிற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் ப்ரிஸம் ஒளியை 90 டிகிரிக்கு திருப்புகிறது ப்ரிஸம் 90 டிகிரிக்கு திரும்பும் பொழுது இங்கேயும் 90 டிகிரி இருக்கும் ஆப்டிகல் பிளாட் ஆனது ஒரு எளிய அமைப்பின் மூலம் விரும்பிய கோணத்திற்கு நிலை நிறுத்தப்படுகிறது மிகத் துல்லியமான மற்றும் தட்டையான மேற்பரப்பை உடைய பேஸ் பிளேடி இன் மேல் ஒரு சரி பார்க்கப்பட்ட ஸ்லிப் கேஜ் ஆப்டிகல் பிளாட்டுக்கு கீழே வைக்கப்படுகிறது நீங்கள் இந்த அளவீடுகள் அனைத்தையும் எடுக்கும் போது பேஸ் பிளேட் தட்டையானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு சிறிய மாறுபாடு பேஸ் பிளேட் இருந்தால் மேலே உள்ள ஸ்லிப் கேஜ் இல் அது உருப்பெருக்கப்படும் அதன்பின்னர் அந்த ஸ்லிப் கேஜ் உள்ள வேறுபாடுகள் அதிகரிக்கும் ஸ்லைடு நேரம் 0536 ஐப் பார்க்கவும் ஆப்டிகல் பிளாட்டின் கீழ் பகுதி அலுமினியப் பூசப்பட்டுள்ளது இது இன்சிடென்ட் ஒளியின் சம பகுதியை கடத்துகிறது மேலும் பிரதிபலிக்கிறது ஆப்டிகல் பிளாட்டைப் பாருங்கள் நீங்கள் ஒரு பக்க ஆப்டிகல் பிளாட் வைத்திருக்கலாம் நீங்கள் 2 பக்க ஆப்டிகல் பிளாட் வைத்திருக்கலாம் அதாவது ஒருபுறம் பிரதிபலிக்கும் மற்றொருபுறம் வெளிப்படையானது எனவே பல்வேறு வகையான ஆப்டிகல் பிளாட்டுகள் உள்ளன ஒளி 3 மேற்பரப்புகளிலிருந்து பிரதிபலிக்கிறது அதாவது ஆப்டிகல் பிளாட்டின் மேற்பரப்பு ஸ்லிப் கேஜின்மேற்பரப்பு பேஸ் பிளேட் மேற்பரப்பு இவையே 3 பிரதிபலிப்புகள் ஆகும் விருப்பமான பிளாட் ஒரு கோணத்தில் இருப்பதால் நீங்கள் இங்கிருந்து ஒன்றைக் கொண்டிருக்கலாம் இங்கிருந்து ஒன்றும் இருக்கலாம் ஒளி கதிர்கள் அனைத்து 3 மேற்பரப்புகளிலிருந்தும் பிரதிபலிக்கின்றன மீண்டும் ஒளியியல் அமைப்பு வழியாக செல்கின்றன இருப்பினும் ஆப்டிகல் பிளாட்டின் சாய்வு காரணமாக அதன் அச்சு சற்று விலகியுள்ளது இந்த சிறிய மாற்றும் ஒளி மற்றொரு பிரிஸால் பிடிக்கப்படுகிறது இதனால் விளிம்புகள் உருவாகின்றன இந்த அமைப்பில் விளிம்புகளை எடுக்க முடியும் எனவே இந்த ஒற்றை நிற ஒளிக்கு பதிலாக நாம் ஒரு லேசரையும் பயன்படுத்தலாம் ஒரு லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் இன்று முழுமையாய் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் நீங்கள் 3 பரிமாண பொருளில் கண்டுபிடிக்க விரும்பினால் நீங்கள் கண்டுபிடிக்கும் அளவுகள் நானோமீட்டர் வரம்பில் இருக்கும் அல்லது டாலரன்ஸ் நானோமீட்டரில் இருந்தால் அதாவது மாறுபாடு நானோமீட்டரில் இருந்தால் பின்னர் விலகல்களை அளவிடுவதற்கும் அறிக்கையிடுவதற்கும் லேசர் இன்டர்ஃபெரோமெட்ரிக் நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இன்டர்ஃபெரோமெட்ரி இல் பயன்படுத்தப்படும் அதே நுட்பங்கள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஒரே வண்ணமுடைய ஒளிக்கு பதிலாக லேசர் பயன்படுகிறது லேசர் ஒளி முதலில் ஒரு அரை பிரதிபலிப்பாளரின் P மேல் விழுகிறது பின்னர் அதன் ஒரு பகுதி 90 டிகிரிக்கு பிரதிபலித்து மற்ற பிரதிபலிப்பான் S மீது விழுகிறது எனவே முதலில் லேசர் ஒளியின் வரைபடத்தை பார்ப்போம் எனவே இது ஒரு நிலையான பகுதி லேசர் ஒளி அரை பிரதிபலிப்பான் மேல் விழுகிறது நாம் அதை ஒரு பீம் ஸ்ப்ளிட்டர் என்று அழைக்கலாம் இங்கே ஒரு பிளவு நடக்கிறது பிறகு அது இங்கே பிரதிபலிக்கிறது மீண்டும் அதில் பாதி பிரதிபலித்து திரும்பி ஒரு ஃபோட்டோடியோடிற்குச் செல்கிறது மேலும் இந்த ஃபோட்டோடியோடில் விழும் ஒளியின் மதிப்பு மிகக் குறைவு எனவே அது உருப்பெருக்கப்படுகிறது பின்னர் நீங்கள் ஒளியின் விளிம்புகளின் எண்ணிக்கையை எண்ணுகிறீர்கள் எனவே உருப்பெருக்கப்பட்ட வெளியீட்டை இங்கிருந்து எடுக்கலாம் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பிளவுபட்ட ஒளி இங்கே பிரிகிறது பிரிந்த ஒளி பிரதிபலிப்பான் வழியாக பீம் ஸ்ப்ளிட்டர் மாற்றப்படுகிறது அது நகரும் பகுதியை நகர்த்துகிறது எனவே இங்கே ஒரு ப்ரிஸம் உள்ளது அங்கு அது உள்ளுக்குள்ளேயே சரியாக 90 டிகிரியை உருவாக்கி பிரதிபலிக்கும் அது இங்கே விழுகிறது திரும்பவும் இங்கே அடிக்கிறது அது மீண்டும் திரும்பி வருகிறது இங்கே ஒரு ஒளிகற்றை பிளவுபட்டுள்ளது P S அது செல்கிறது பின்னர் அது போட்டோடியோடை அளவிட முடியும் மீதமுள்ளவை இங்கிருந்து பிளவுபட்டு இந்த பாதையின் வழியாக செல்கிறது பின்னர் இங்கே வந்து இந்த பாதையில் செல்கிறது நீங்கள் அதை இங்கே கணக்கிடலாம் இப்போது எண்ணிக்கையில் இந்த 2 க்கு இடையிலான மாறுபாட்டை அல்லது வேறுபாட்டை நீங்கள் எடுக்க முயற்சித்தால் சரியான வெளியீட்டைப் பெற முயற்சிக்கிறீர்கள் எனவே அடிப்படையில் நீங்கள் பெறுவது 2D கோடு வரைபடம் பின்னர் நீங்கள் இந்த 2D சில கோடுகளை இணைத்து நீங்கள் ஒரு 3D மேற்பரப்பை பெறலாம் இதன் மூலம் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் நுட்பங்களைப் பயன்படுத்தி மேற்பரப்பில் அளவிட முயற்சி செய்யலாம் மேலும் மிக அதிக தூரத்தை அளவிட முடியும் எடுத்துக்காட்டாக உங்களிடம் மிகப் பெரியமேஜை உள்ளது இன்று நாம் 10 மீட்டர் அளவுள்ள மேஜைமீது உள்ள பெட் பற்றி பேசுகிறோம் எனவே பிளாட் முழுவதும் உள்ள மாறுபாட்டைக் கண்டறிய லேசர் இன்டர்ஃபெரோமெட்ரிக் நுட்பங்களைப் பயன்படுத்துகிறோம் ஒளியின் ஒரு பகுதி P வழியாகச் சென்று மூலையில் கனசதுரத்தைத் தாக்கும் இது ஒரு மூலையில் கன சதுரம் என்று அழைக்கப்படுகிறது ஒளி 180 டிகிரி திருப்பப்படுகிறது இது 180 டிகிரி திருப்பப்படுகிறது எனவே நகரும் பகுதி ஒரு மூலையில் கன சதுரம் என அழைக்கப்படுகிறது மூலையில் கனசதுரம் மற்றும் அரை பிரதிபலிப்பான் S இல் மீண்டும் இணைகிறது 2 பாதைகளுக்கு இடையிலான வேறுபாடு PQRS மைனஸ் PS என்றால் நாம் மீண்டும் பார்க்க PQRS மைனஸ் PS இதில் மைனஸ் PS என்பது அரை அலைநீளத்தின் ஒற்றைப்படை எண் பின்னர் S இல் குறுக்கீடு ஏற்படும் மற்றும் டையோடு வெளியீடு குறைந்தபட்சமாக இருக்கும் மறுபுறம் பாதை வேறுபாடு அரை அலைநீளம் ஒரு இரட்டைப்படை எண் என்றால் போட்டோடியோடை அதிகபட்சமான வெளியீட்டை பதிவுசெய்து கொள்ளும் எனவே பிரகாசமான இருண்ட வலது விளிம்பு வடிவங்களின் குறைந்தபட்சத்தையும் அதிகபட்சத்தையும் பெறலாம் ஒவ்வொரு முறையும் நகரும் ஸ்லைடு கால் அலை நீளத்திற்கு இடம்பெயரும்போது பாதை வேறுபாடு PQRS மைனஸ் PS ஆனது அரை அலைநீளமாக மாறுகிறது மற்றும் போட்டோடியோடின் வெளியீடும் அதிகபட்சத்திலிருந்து குறைந்தபட்சமாகவும் நேர்மாறாகவும் மாறுகிறது எனவே நீங்கள் நகர்த்த தொடங்கும் போது விளிம்பு வடிவங்களும் இதன் அடிப்படையில் நகரும் நீங்கள் தூரத்தைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் முதல் பகுதியிலுள்ள கேஜ் ற்கும் ஆப்டிகல் பிளாட்டிற்கும் இடையிலான தூரம் கேஜ்ன் முழு நீளத்திற்கும் δ1 அளவும் இரண்டாவது பகுதியில் δ2 அளவும் அதிகரிக்கும் கேஜ் ற்கும் ஆப்டிகல் பிளாட்டிற்கும் இடையிலான தூரம் அருகிலுள்ள விளிம்புகளுக்கு இடையில் λ 2 ஆக மாறுகிறது என்பது தெளிவாகிறது இப்போது ஒரு கேள்வியை எடுத்து அதை தீர்க்க முயற்சிப்போம் எல் பிளாட்னஸ் இன்டர்ஃபெரோமீட்டரைப் பயன்படுத்தி ஒரு ஸ்லிப் கேஜ் ஆய்வு செய்யப்படுகிறது நாம் பார்த்த முதல் இன்டர்ஃபெரோமீட்டர் இது கேஜ் அகலத்திற்கு ஒரு நிலையில் கேஜ் உயரம் 10 விளிம்புகளையும் மற்றொரு நிலையில் 18 விளிம்புகளையும் வெளிப்படுத்துகிறது ஒற்றை நிற ஒளி மூலத்தின் அலைநீளம் 0 5 மைக்ரான் என்றால் தட்டையான பிழையை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதை எவ்வாறு தீர்ப்பது டெல்1 10 லாம்ப்டா 2 க்கு சமம் அடுத்தது டெல்2 18 லாம்ப்டா 2 க்கு சமம் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் எழுத விரும்பினால் அது அருகிலுள்ள விளிம்புகளின் மூலம் கேஜ் மற்றும் ஆப்டிகல் பிளாட் இடையிலான தூரத்தில் ஏற்படும் மாற்றம் ஆகும் எனவே டெல் 1 நாம் அதை டெல் 2 ஆக மாற்ற டெல் 1 ஆனது 10 லாம்ப்டா 2 க்கு சமம் டெல் 2 ஆனது 18 லாம்ப்டா 2 க்கு சமம் எனவே இப்போது டெல் 1 மைனஸ் டெல் 2 ஆனது 8 லாம்ப்டா 2 க்கு சமம் எனவே கோண தொடர்பில் ஏற்படும் மாற்றம் டெல்1 மைனஸ் டெல்2 என்பது 8 லாம்ப்டா 2 மற்றும் பிழை எனவே இதில் பிழைக்கு இணையான மதிப்பு இதில் பாதி மதிப்பு என எடுத்துக்கொள்ளலாம் இதை நாம் லாம்ப்டாவுடன் பெருக்க வேண்டும் எனவே இது 8 லாம்ப்டா 2 க்கு சமமாக இருக்கும் இதை மீண்டும் 2 ஆல் வகுக்கவும் எனவே இது 4 லாம்ப்டா 2 க்கு சமமாகிறது எனவே லாம்ப்டா என்றால் என்ன லாம்ப்டா ஆனது 4 0 005 2 ஆகும் எனவே இது 0 001 மில்லிமீட்டரைத் தவிர வேறொன்றுமில்லை இது பிழையாக இருக்கும் இப்போது ஸ்கேல்ஸ் கிரேட்டிங்ஸ் மற்றும் ரெட்டிகில்ஸில் பார்ப்போம் ஸ்கேல்ஸ் ஸ்கேல்ஸ் எங்கே பயன்படுத்தப்படுகின்றன ஸ்கேல்ஸ் இயந்திரங்களில் அளவீடு செய்ய பயன்படுத்தப்படுகின்றன எடுத்துக்காட்டாக உங்களிடம் சி சி இயந்திரம் இருந்தால் அதில் ஸ்லைடு உள்ளது சி இயந்திரங்களில் நமக்கு ஸ்லைடுகள் உள்ளன மேலும் இந்த ஸ்லைடுகள் X திசை Y திசை மற்றும் Z திசையில் நகரும் ஒவ்வொரு முறையும் இடப்பெயர்ச்சி நகரும் தொலைவு அளவிடப்பட வேண்டும் எனவே இடப்பெயர்ச்சி அளவிடப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வது இந்த ஸ்கேல்களை உருவாக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த ஸ்கேல்ஸ் என்ன நடக்கிறது நாம் ஒளி மூலத்தை கொண்டு முயற்சிப்போம் பின்னர் இங்கே ஒரு ஸ்கேல் இருப்பதாக கருதினோம் இங்கே ஒரு போட்டோடியோட் இருக்கும் இது ஒளி இது ஸ்கேல் நான் அதன் லினியாரிட்டி பற்றியும் மற்றும் ஒரு போட்டோடியோட் பற்றியும் பேசுகிறேன் எனவே ஸ்லைடு ஆனது திரைக்கு செங்குத்தாக நகர ஆரம்பிக்கும் இதனால் கோடுகள் அளவுகள் குறிக்கப்பட்ட ஸ்கேல் ன் மீது விழும் இதில் விழும் கோடுகளை போட்டோ டயோட் எண்ண ஆரம்பிக்கும் மேலும் இடப்பெயர்வு என்ன என்பதை அளவிட முயற்சிக்கிறோம் நீங்கள் ஒரு நேரியல் இயக்கத்தை ரோட்டரி சுற்றும் இயக்கமாக மாற்ற விரும்பினால் அது சாத்தியமே அதற்கு ஒரு ஒளி வேண்டும் ஒரு சுழலும் வட்டு வேண்டும் மற்றும் ஒரு போட்டோ டயோட் ஒளியிருமுனையம் வேண்டும் இந்த ஒளி ஒரு வட்டில் விழுகிறது இந்த வட்டு போட்டோடியோடில் உள்ளது அது வேலை செய்யத் தொடங்குகிறது இவை ஸ்கேல்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஸ்கேல்கள் பெரும்பாலும் ஒளியியல் கருவிகளில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இங்கே என்ன சிறப்பு என்றால் இவை தொடர்பு இல்லாத நான் காண்டாக்ட் அளவீடு ஆகும் இதில் அன்றாட பயன்பாட்டினால் ஏற்படும் சேதம் எதுவும் இல்லை மற்றும் ஸ்கேல்கள் மூலம் மிகச்சிறந்த துல்லியத்துடன் அளவிட முயற்சி செய்யலாம் இது பொதுவாக ஒரு ரீட் அவுட் அமைப்பை உள்ளடக்கியது அதில் ஒரு குறியீட்டு புள்ளி அளவுகோலை வடிவமைக்கும் வரை இயந்திரத்தனமாக நகர்த்தப்படுகிறது பின்னர் அது நடந்த தருணத்தின் அளவைப் படிக்கிறது ஸ்கேல்கள் வடிவமைப்பதற்கான உலோகம் எஃகு ஸ்டைன்லேஸ் ஸ்டீல் சிறந்த தேர்வு ஆகும் இது நல்ல பளபளப்பானது நிலையானது மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் இருப்பினும் மற்ற பொருட்களுடன் ஒப்பிடும்போது ஸ்டைன்லேஸ் ஸ்டீல் ன் வெப்ப விரிவாக்க குணகம் அதிகம் ஆகும் கண்ணாடி என்பது மற்றொரு பிரபலமான பொருள் இது ஸ்கேல்களை உருவாக்க பயன்படுகிறது போட்டோ ரேசிஸ் மெட்டீரியல் மூலம் ஸ்கேல்கள் மேல் அளவுகள் பொறிக்கப்படுகிறது அதனால் ஸ்கேல்கள் மேல் உள்ள அளவுகள் மனித கண்களால் படிக்கப்படுகின்றன அளவுகளை நீங்கள் எவ்வளவு மெல்லியதாக பொருத்தினாலும் ஒளியைப் பயன்படுத்தியும் மற்றும் ஃபோட்டோடியோடால் இயக்கலாம் இருப்பினும் மனிதக் கண்பார்வைக்கு பதிலாக ஒரு கண் பார்வை ஐபிஸ் அல்லது புரப்ஜெக்சன் சிஸ்டம் உதவுகிறது இது மனித ஆபரேட்டரின் சோர்வைக் குறைப்பது மட்டுமல்லாமல் வாசிப்பு துல்லியத்தை பெரிய அளவில் மேம்படுத்துகிறது இப்போது இந்த விஷயங்கள் தானியங்கி முறையில் வருகின்றன ஒளிமின்னழுத்த அளவிலான பார்வை அமைப்புகளை மேம்படுத்த ஆப்டிகல் கருவிகள் விரும்பப்படுகிறது அது ஒரு போட்டோடியோட் பயன்படுத்தப்படுவதைத் தவிர வேறில்லை கிராட்டிங்ஸ் நீங்கள் ஸ்கேல்களில் செய்யக்கூடிய அளவுகளின் அடையாளங்களே கிரேட்டிங் என அழைக்கப்படுகிறது கிராட்டிங்ஸ் முடிந்தவரை மெல்லியதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு மில்லிமீட்டருக்கு 100 கோடுகள் வரைய முயற்சி செய்யலாம் எனவே நீங்கள் ஒரு அளவிலான 100 கோடுகளை ஸ்கேல்களில் வரையலாம் இதுவே கிராட்டிங்ஸ் என்று அழைக்கப்படுகிறது நெருங்கிய இடைவெளியில் தொடர்ச்சியாக ஒரே வடிவத்தில் உள்ள கோடுகள் அல்லது கீறல்கள் கொண்ட ஸ்கேல்கள் ரெட்டிகல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது கோடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளி ஒரு மில்லிமீட்டருக்கு 1000 என்ற வரிசையில் இருக்கலாம் நான் ஏற்கனவே கூறிய அனைத்தையும் ஒளிமின்னழுத்த வாசிப்புகளால் இவை தொடர்ந்து உணரப்படுகின்றன கிராட்டிங்ஸ் 2 வகைகள் உள்ளன ஒன்று ரோஞ்சி விதிகள் மற்றொன்று ஃபேஸ் கிராட்டிங்ஸ் என அழைக்கப்படுகிறது ரோஞ்சி விதி அடுத்தடுத்த இடைவெளியில் ஒளி புகும் மற்றும் ஒளிபுகா கீற்றுகளை ஒரு மில்லிமீட்டருக்கு 300 முதல் 1000 கோடுகள் மேலும் மில்லிமீட்டருக்கு கிராட்டிங் கொண்ட கீற்றுகளைக் கொண்டுள்ளது ஃபேஸ் கிராட்டிங்ஸ் என்பது ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டிஃப்ராஃப்ரக்ஷன் முறைகளுக்கு ஒத்த முக்கோண வடிவிலான தொடர்ச்சியான பள்ளங்களைக் கொண்டுள்ளது இவை ரெட்டிகல்களில் பயன்படுத்தப்படும் ஃபேஸ் கிராட்டிங்ஸ் ஆகும் ரெட்டிகல்ஸ் என்பது துல்லியமான அமைப்பை உருவாக்க உதவும் ஸ்கேல் கோடுகளை விட சற்றே அகலமான இணையான கோடுகள் தவிர வேறு எதுவும் இல்லை இந்த விஷயத்தில் சராசரியாக கண் பார்வையின் அளவில் ஏதேனும் சிறு மாறுபாடுகள் இருப்பினும் கோடுகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை தெளிவாக காணலாம் எனவே அவை பைஃபிலர் ரெட்டிகல்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே அடிப்படையில் இந்த ரெட்டிகல்கள் சி சி இயந்திரங்களில் அளவீடுகளுக்கு நேரியல் அளவீடுகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் ஸ்கேல்கள் 2 ஆக இருக்கலாம் அது நேரியல் ஆக இருக்கலாம் அது வட்டமாக இருக்கலாம் எனவே அடிப்படையில் மக்கள் இதை நேரியல் குறியாக்கிகள் மற்றும் வட்ட குறியாக்கிகள் என்று அழைக்கிறார்கள் எனவே இவை அளவீட்டுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்கேல்கள் கிராட்டிங்ஸ் மற்றும் ரெட்டிகல்களைத் தவிர வேறில்லை எனவே இது ஒரு எளிய வெவ்வேறு வகையான ரெட்டிகல்ஸ் ஆகும் எனவே a b ஐ அளவிடுவதற்கு ரெட்டிகல்ஸ் உபயோகப்படுத்தலாம் மேலும் நீங்கள் c மற்றும் d ஆகியவற்றைக் காணலாம் இவை குறுக்கு வடிவங்களாக பயன்படுத்தப்படும் இவை நேரியல் வடிவங்கள் அவை கிராட்டிங்ஸ்களை அளவிடப் பயன்படுகின்றன ஆப்டிகல் அளவீடுகளின் கடைசி பகுதி நானோவியல் நான் சொன்னது போல நானோமெட்ராலஜி என்ற பகுதி நானோ அளவியல் என்பது நானோ அளவிலான அளவீடுகளின் அறிவியல் என்பதை விளக்குகிறது எனவே இங்கே நாம் அளவிடுவது என்னவென்றால் நானோ அளவிலான தயாரிப்புகள் நானோமீட்டர் அளவிலான மேற்பரப்பு தயாரிப்புகள் போன்ற அனைத்து நானோ மீட்டர் அளவிலான அளவீடுகளை அளப்பதே ஆகும் அளவீடுகளை பற்றி பேசும் போது நானோ அளவீடுகளை பற்றியும் பேசுவோம் எனவே நானோ பொருட்கள் மற்றும் சாதனங்களின் உற்பத்தியில் நானோ அளவியல் ஒரு முக்கிய பங்கைக் கொண்டுள்ளது நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான பகுதியை சொல்கிறேன் இங்கே நீங்கள் நானோ அம்சங்களை அளவிட விரும்பும்போது நீங்கள் ஏற்கனவே இருக்கும் வழக்கமான திருகு அளவை அல்லது கியரைப் பயன்படுத்த முடியாது இங்கே ஒரு பைசோ படிகத்தால் இயக்கம் வழங்கப்படும் எனவே முற்றிலும் மாறுபட்ட இயக்கவியல் இதில் நீளம் போன்ற அளவுகளும் விசைகள் நிறைகள் மின்சக்தி மற்றும் பிற பண்புகளும் அளவிடப்படுகிறது வேறு சில பண்புகளும் அளவிடப்பட்டு அதை நேரியல் அளவீடுகளாக மாற்றவும் முயற்சிக்கிறோம் உதாரணமாக நாம் வான் டெர் வால்ஸ் விசையைக் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் தூரத்தைப் பற்றி பேச முயற்சிக்க வேண்டும் நானோமீட்டர் முக்கிய சிக்கல்களுக்கு முகவரியிடுகிறது நானோமீட்டர் வரம்பில் அளவுகளை துல்லியமாக அளவிடுதல் மற்றும் பொருளின் பண்புகளை அளவுகளின் செயல்பாடாக அளவிடுவதற்கு ஏற்கனவே இருக்கும் அல்லது புதிய முறைகளை உருவாக்குதல் ஆகும் இது மிகவும் புதிய பகுதி நானோ அளவியல் பகுதியில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் பல கருவிகள் நானோ அளவீடுகளில் அளவிடுவதற்கு கிடைக்கவில்லை இன்று இருக்கும் சில பொருள்கள் மற்றும் அவற்றின் நிலைகள் என்ன என்பதைப் புரிந்து கொள்வது முக்கியமான ஒன்றாகும் கார்பன் நானோகுழாய்களைப் பற்றி நாம் பேசும் பொழுது C60 பற்றி அறிந்திருக்க வேண்டும் பின்னர் எங்களிடம் வெள்ளி நானோ துகள்கள் உள்ளன பின்னர் இவை அனைத்தும் மில்லிமீட்டர் இல்லை நானோவில் உள்ளது இவை அனைத்தும் மைக்ரான் பாக்டீரியாவில் ஒரு மைக்ரான் சிவப்பு ரத்த அணுக்கள் அளவு 10 மைக்ரானில் உள்ளன மேலும் மனித முடி அளவு 100 மைக்ரான் முதல் 1 மில்லிமீட்டர் வரை இருக்கும் அடிப்படையில் முடி அளவு 100 மைக்ரான் க்கு இருக்கும் உங்கள் புரிதலுக்காக நாங்கள் தவறாமல் பயன்படுத்தும் வெவ்வேறு விஷயங்கள் என்ன அவற்றின் பரிமாணங்கள் என்ன என்பதை மேலும் தொடர்கிறோம் எனவே பொருளின் நானோ அளவிலான எல்லையின் பங்களிப்பால் நானோ பரிமாணங்களின் முக்கியத்துவம் உலோகங்களின் இயந்திரப் பண்புகள் மற்றும் நீண்மை தன்மையை வெளிப்படுத்துகிறது எனவே உலோகங்களின் உருகும் வெப்பநிலை வித்தியாசமாக இருக்கும் வலிமை வித்தியாசமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நானோ பொருள்களை நாங்கள் பயன்படுத்த முயற்சிக்கும்போது சாதாரண பொருட்களுடன் ஒப்பிடும்போது இது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் எனவே நாம் அதை அளவிட முயற்சிக்கும்போது அத்தகைய அளவு துல்லியமான விஷயங்கள் நம்மிடம் இருக்க வேண்டும் வெப்ப இயக்கவியல் பண்புகளும் மாற்றத்திற்கு உட்படுகின்றன உருகும் வெப்பநிலை குறைகிறது தெர்மோடைனமிக் சமநிலை மாற்றப்படுகிறது இது புதிய சமநிலையற்ற பொருட்களின் உற்பத்தியை நானோ பொருட்கள் அனுமதிக்கிறது பொருட்களின் தொடர்பு நானோ அளவிலானதாக இருப்பதால் ட்ரைபாலாஜி பண்புகள் பாதிக்கப்படுகின்றன இந்த மாற்றங்கள் MEMS என அழைக்கப்படும் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டங்களின் பயன்பாட்டில் உராய்வு மற்றும் தேய்மானங்களை குறைக்க உதவுகின்றன எனவே நானோ பொருட்களில் நானோ பரிமாணங்களின் மிகவும் முக்கியத்துவம் தெரிகிறது க்ரைன் அளவு எலக்ட்ரானை விட சிறியதாக இருந்தால் mean free path மின்னணு கடத்துத்திறன் மற்றும் வெப்பநிலை குணகம் குறைகிறது ஒளியியல் சொத்து பெரிய மாற்றத்திற்கும் உட்படுகிறது நானோ அளவிலான குறைக்கடத்தி துகள்களில் ஏற்படும் band gap மாற்றங்கள் ஒளிரும் நீல மாற்றத்திற்கு வழிவகுக்கும் தூண்டப்பட்ட ஒளி வீசுதல் மற்றும் தளர்வு ஆகியவற்றின் அளவு ஆக்சைடு நானோ துகள்களில் ஆப்டிகல் பண்புகளில் மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது இது ஆப்டோ எலக்ட்ரானிக் சாதனங்கள் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படலாம் எனவே நான் ஏற்கனவே இருக்கும் ஒரு பொருளின் மேல் நானோமீட்டர் பூச்சு செய்யும்போது வேறுபட்ட ஆப்டோ எலக்ட்ரானிக் பண்புகளைக் காண்கிறோம் மெல்லிய அடுக்கின் மேற்பரப்பு விளைவுகள் காரணமாக காந்த பண்புகள் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உட்படுகின்றன இது மிகவும் திறமையான தரவு சேமிப்பக சாதனங்கள் மற்றும் அதிக உணர்திறன் காந்த நாடாக்களுக்கு ஊக்கத்தை அளிக்கிறது நானோ கட்டமைப்புகளின் வகைப்பாடு நானோ கட்டமைப்புகள் வெவ்வேறு வழிகளில் வகைப்படுத்தப்படுகின்றன ராயல் சொசைட்டி மற்றும் யுனைடெட் கிங்டமில் உள்ள பொறியாளர்களின் ராயல் அகாடமியின் கருத்துப்படி நானோஸ்கேல் ஒரு பரிமாணத்தில் நானோஸ்கேல் இரண்டு பரிமாணத்தில் நானோஸ்கேல் மூன்று பரிமாணத்தில் உள்ளது என வகைப் படுத்துகிறது நானோஸ்கேல் மூன்று பரிமாண பகுதிக்கு உதாரணம் குவாண்டம் புள்ளிகள் இரண்டு பரிமாண பகுதிக்கு உதாரணம் பயோபாலிமர்கள் மெல்லிய பட அடுக்கு ஒரு பரிமாண பகுதிக்கு உதாரணம் ஆகும் நானோ அளவியலில் பயன்படுத்தப்படும் சில நுண்ணோக்கிகளைப் பாருங்கள் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒன்று அணுசக்தி நுண்ணோக்கி நானோமீட்டர் அம்சங்களை அளவிடப் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான அளவீட்டு நுட்பங்களில் ஒன்றாகும் எனவே மேற்பரப்பிலுள்ள தனிமங்களின் அளவு உராய்வு பண்புகள் மற்றும் வெவ்வேறு விசைகளை அளவிட இதைப் பயன்படுத்தலாம் இது கூர்மையான நுனி உடைய ஒரு சிலிகான் கான்டிலீவரை கொண்டுள்ளது இதன் வளைவின் ஆரம் சில நேனோ மீட்டர் ஆகும் இந்த நுனி அளவிடப்பட வேண்டிய மாதிரியின் ஆய்வாகப் பயன்படுத்தப்படுகிறது நுனி மற்றும் மாதிரியின் மேற்பரப்புக்கு இடையில் அணு மட்டத்தில் செயல்படும் விசை நுனியைத் திசைதிருப்ப காரணமாகிறது மற்றும் இந்த விலகல் போட்டோ டயோட் களின் வரிசையில் இருந்து பிரதிபலிக்கும் லேசரை பயன்படுத்தி கண்டறியப்படுகிறது எனவே அணுசக்தி நுண்ணோக்கி பற்றி நான் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் இங்கே ஒரு ப்ரோப் உள்ளது மேலும் பிரதிபலிக்கும் மேற்பரப்பு உள்ளது எனவே இங்கே நீங்கள் ஒரு லேசர் வைத்திருக்கிறீர்கள் பின்னர் இங்கே நீங்கள் ஒரு ஃபோட்டோடியோட் வைத்திருக்கிறீர்கள் இது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அந்த நான்கு பகுதிகளை எடுத்துக்காட்டாக ABCD என எடுத்து கொள்ளலாம் லேசர் இந்த ஸ்பாட்தாக்கியது இங்கே நீங்கள் அளவிட வேண்டிய ஒரு மேற்பரப்பு உள்ளது இது ஒரு வேலை பகுதி ஆகும் எனவே இதைத்தான் லேசர் அடிக்க முயற்சிக்கிறது இது எந்த திசையிலும் நகரும் நீங்கள் ப்ரோப் நகர்த்துவீர்கள் இது தான் ப்ரோப் நீங்கள் ப்ரோப் நகர்த்தலாம் அல்லது வேலை பகுதியை நகர்த்தலாம் எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த நுனி வேலைத் பகுதியுடன் தொடர்பு கொள்ளலாம் இது வான் டெர் வால்ஸ்பிணைப்பின் கொள்கையைப் பின்பற்றுகிறது சில நேரங்களில் நீங்கள் தட்டுவதையும் செய்யலாம் அதாவது தொடர்ந்து அதிர்வுறும் எனவும் சொல்லலாம் எனவே இதிலிருந்து லேசர் அடிக்க முயற்சிக்கிறது நாங்கள் ஒரு பெருக்கியுடன் இணைக்கப்பட்ட போட்டோடியோடில் இருந்து தீர்க்க முயற்சிக்கிறோம் பெருக்கியிலிருந்து நாம் எதுவாக இருந்தாலும் அதை வாசகருடன் இணைத்தோம் எனவே பின்னர் உயரத்தின் மாறுபாடுகளையும் படிக்கிறோம் இது உங்கள் மேற்பரப்பு அளவிடும் சாதனத்தைப் போன்றது ஆனால் இங்கே நாம் அதை நானோமீட்டர் அளவீடுகளில் அளவிடுகிறோம் இதுவே அணு சக்தி நுண்ணோக்கி இந்த தலைப்பைப் பார்த்தாலும் அது மிகவும் சுவாரஸ்யமானது ஆனால் மேற்பரப்பின் சொரசொரப்பு தன்மை அளவிடுவதையும் பார்த்தீர்கள் அதிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இங்கே மேடை பைசோ படிகத்தில் நகரும் ஒவ்வொரு பைசோ படிக கட்டத்திலும் நகரும் அல்லது ப்ரோப் ஒரு பைசோ படிகத்துடன் இணைக்கப்படும் எனவே அங்கு எதுவும் இருக்கலாம் ஆனால் எந்த அதிர்வுகளையும் உணராதபடி இங்கே நாம் டம்பரைப் பயன்படுத்துகிறோம் மற்றொன்று ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப் எனவே இது பொதுவாக நான் கண்டக்டிங் வேலைப் பகுதிக்கு பயன்படுத்தப்படுகிறது உங்களிடம் ஒரு கண்டக்டிங் வேலை பொருள் இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் அதைப் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு ஒரு முனை உள்ளது பின்னர் எங்களிடம் ஒரு வேலை துண்டும் உள்ளது எனவே இந்த 2 க்கு இடையில் நாம் ஒரு பவர் சப்ளை இணைக்க முயற்சிக்கிறோம் இங்கே இந்த இடைவெளி மிகவும் நெருக்கமாக உள்ளது நீங்கள் ஒரு டன்னலிங் மின்னோட்டத்தைக் கொண்டிருப்பீர்கள் இது இங்கிருந்து இங்கே குதிக்கிறது அது வோல்ட்மீட்டரில் அளவிடப்படுகிறது பின்னர் தூரத்தை அளவிட முயற்சிக்கிறோம் இடையில் உள்ள தூரத்தை அறிந்துகொண்டு ஒரு படத்தை மேற்பரப்பின் 3 பரிமாண படத்தைப் பெற முயற்சிக்கவும் இங்கே நாம் ஒரு நானோமீட்டர் அளவுகோல்களைப் பற்றி பேசுகிறோம் பொதுவாக பயன்படுத்தப்படும் மற்றொரு கருவி ஸ்கேனிங் டன்னலிங் மைக்ரோஸ்கோப் இது இடவியலை அளவிடுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது இது குவாண்டம் டன்னலிங் என்ற கருத்தில் செயல்படுகிறது ஒரு கண்டக்டிங் முனை மேற்பரப்புக்கு மிக அருகில் கொண்டு வரப்படும்போது 2 க்கும் இடையில் ஒரு சார்பு பயன்படுத்தப்படுகிறது மேலும் எலக்ட்ரான்களை டன்னலில் உள்ள வெற்றிடத்தின் வழியாக செல்ல அனுமதிக்கும் முனை நிலைகள் மேற்பரப்பு முழுவதும் ஸ்கேன் செய்யப்படுவதால் மின்னோட்டத்தை கண்காணிப்பதன் மூலம் அளவீடுகள் எடுக்கப்படுகின்றன பின்னர் படத்தைக் காண்பிக்கப் பயன்படுத்தலாம் எனவே இங்கே நாம் பெறுவது ஸ்கேன் செய்யப்பட்ட 3 பரிமாண படம் ஆகும் எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் இந்த 2 முற்றிலும் மாறுபட்ட முன்னுதாரணம் அணு சக்தி நுண்ணோக்கி மற்றும் ஸ்கேனிங் டன்னலிங் நுண்ணோக்கி எனவே இங்கே நாம் பேசுவது நானோமீட்டர்களில் அளவீடுகளைப் பற்றி பேசுகிறோம் பொதுவாக தற்போதுள்ள மேற்பரப்பு அளவீட்டு சாதனங்களுக்கு இது சாத்தியமில்லை எனவே இதன் மூலம் நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம் நானோ பொருட்கள்பற்றிய மிகச் சுருக்கமான பார்வையை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் மற்றும் இடவியல் அதாவது மேற்பரப்பை அளவிட முழுமையாய் பயன்படுத்தப்படும் 2 நுண்ணோக்கிகள் பற்றிய தகவல்களை சுருக்கமாக வழங்கியுள்ளேன் இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் நாம் கண்ட அனைத்தையும் மறுபரிசீலனை செய்யலாம் அறிமுக உரையை தொடர்ந்து கோண அளவீட்டு கருவிகளையும் பின்னர் ஆப்டிகல் அளவீட்டு நுட்பங்களுக்கான வழிகாட்டுதல்கள் பட்டறைகள் மற்றும் கருவி அறைகளில் பயன்படுத்தப்படும் டூல் மேக்கர்ஸ் நுண்ணோக்கி ஆகியவற்றைப் பார்த்தோம் கருவி அறைகளில் பயன்படும் ப்ரொபைல் ப்ரொஜெக்டர் பின்னர் ஆப்டிகல் சதுரங்களைக் கண்டோம் அதில் ஏதேனும் விலகல் இருந்தால் அதை கவனித்துக்கொள்ளக்கூடிய தரவு பற்றியும் பார்த்தோம் இன்டர்ஃபெரோமீட்டர்களுக்கான இன்டர்ஃபெரோமெட்ரி வழிகாட்டுதல்களை நாங்கள் கண்டோம் பின்னர் இந்த இன்டர்ஃபெரோமீட்டர்களை நீங்கள் உருவாக்கும் இடத்தில் பயன்படும் ஆப்டிகல் பிளாட் பற்றியும் பார்த்தோம் இன்டர்ஃபெரோமீட்டர் வகைகள் அதில் ஒன்று என் எல் பின்னர் லேசரைப் பார்த்தோம் மேலும் வெவ்வேறு ஸ்கேல் கிரீட்டிங்ஸ் மற்றும் ரெட்டிகல்களைக் கண்டோம் இறுதியாக நானோ அளவியல் பற்றியும் மிகச் சுருக்கமாகக் கண்டோம் இதன் மூலம் இந்த அத்தியாயத்தின் முடிவுக்கு வருகிறோம்